அன்புள்ள பங்கேற்பாளர்களை வரவேற்கிறோம் முந்தைய தொகுதிகளில் நாம் நமது கைகள் மற்றும் விரல்களின் விளக்கங்களைப் பார்த்தோம் தற்போதைய தொகுதியில் நம் கால்களால் தொடர்பு கொள்ளப்படும் விளக்கங்களையும் மற்றவர்களுடனான முறையான தகவல்தொடர்புகளில் கால்களை நிலைநிறுத்துவதன் மூலமும் பார்ப்போம் எங்கள் கினெசிக்ஸ் சமிக்ஞைகளின் பல்வேறு அம்சங்களின் விளக்கங்கள் பொதுவானவை இந்த உணர்வுகள் பல விஞ்ஞான ஆதரவைப் பெற்றிருக்கிறது நம்முடைய மற்ற உடல் பாகங்களுடன் ஒப்பிடுகையில் நம் கால்கள் மற்றும் பாதங்கள் தகவல்தொடர்புகளில் மிகவும் நேர்மையானவை என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர் இந்த கண்டுபிடிப்பு முதலில் பால் எக்மன் மற்றும் வில்லியம் ஃப்ரைசென் ஆகியோரால் முன்வைக்கப்பட்டது ஒரு நபர் படுக்கும் போது அவரது உடலின் கீழ் பகுதியால் வெளிப்படும் என்றும் கீழ் பகுதியை ஒப்பிடுகையில் மேல் உடல் பகுதிகள் அதிக சமிக்ஞைகளைத் தெரிவிக்கிறது இந்த யோசனையை முதலில் பால் எக்மன் மற்றும் வில்லியம் ஃப்ரைசென் ஆகியோர் முன்வைத்தனர் உடலின் மேல் பகுதியில் உள்ள மற்ற உடல் பாகங்களுடன் ஒப்பிடுகையில் ஒரு நபர் படுத்திருக்கும்போது கால்கள் மற்றும் பாதங்களிலிருந்து அதிகபட்ச இயக்க சமிக்ஞைகள் பெறப்படுகின்றன இந்த கண்டுபிடிப்பு பின்னர் பல்வேறு ஆராய்ச்சியாளர்களால் ஆதரிக்கப்பட்டது குறிப்பாக ஸ்டால்டரின் கண்டுபிடிப்புகளை மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் கால்கள் மற்றும் பாதங்களுடன் ஒப்பிடுகையில் நம் முகபாவனைகளும் கைகளும் விரல்களும் கட்டுப்பாட்டை கொண்டுள்ளன என்று ஸ்டால்டர் கருத்து தெரிவித்துள்ளார் ஏனென்றால் நம்முடைய பெரும்பாலான தொடர்புகளின் போது மக்கள் நம் முகத்திலும் சில சமயங்களில் நம் கைகளிலும் கவனம் செலுத்துகிறார்கள் நமது மூளை உறைபனி அல்லது இயங்கும் சமிக்ஞைகளை கடத்துகிற இந்த உள்ளுணர்வு நம் கால்களில் தெரியும் உதாரணமாக நீங்கள் ஒரு நபரைப் பின்தொடரும் போது முன்னால் நடந்து செல்லும் மற்றவர் தடுமாறினால் அல்லது அவர் நிறுத்தினால் அதன் பின்னணியில் உள்ள காரணத்தைப் பற்றி நாம் விழிப்புடன் சிந்திக்காமல் உடனடியாக நிறுத்திவிடுவோம் எனவே இந்த உள்ளுணர்வு சமிக்ஞைகள் நம் கால்களின் உதவி மற்றும் பாதங்களை நிலைநிறுத்துவதன் மூலம் தொடர்பு கொள்ளப்படுகின்றன தொழில்முறை சூழ்நிலைகளிலும் டையாடிக் மற்றும் ஒருவருக்கொருவர் புரிந்துகொள்ளும் சூழ்நிலைகளிலும் இந்த உணர்வுகள் ஆதிக்கம் செலுத்துகின்றன மற்றும் குறுக்கு கலாச்சார சூழ்நிலைகளால் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன முகபாவங்கள் நம் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றன கால்கள் மற்றும் பாதங்களின் நிலை ஆகியவை நம் உணர்வுகளைத் தெரிவிக்கின்றன கால்கள் மற்றும் பாதங்களை நிலைநிறுத்துவதன் உதவியுடன் சில உணர்வுகள் மற்றும் உணர்ச்சி மனப்பான்மைகள் சிறப்பாக தொடர்பு கொள்ளப்படுகின்றன என்று ஸ்டால்டர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பட்டியலில் கவலை எதிர்பார்ப்பு வரவேற்பு விலக்கு ஆர்வம் மற்றும் பின்வாங்கல் ஆகியவை அடங்கும் கரேன் ஸ்டோல்ஸ்னோவின் மிகவும் சுவாரஸ்யமான கட்டுரையை நான் குறிப்பிட விரும்புகிறேன் இந்த 2017 கட்டுரையில் ஒரு வாசகர் தனக்கு அனுப்பிய ஆறு வெவ்வேறு கால் நிலைகளை அவர் ஆய்வு செய்துள்ளார் அவரது பகுப்பாய்வு மிகவும் சுவாரஸ்யமானது மற்றும் பொதுவான கருத்துக்களுக்கு மிக நெருக்கமாக இருப்பதைக் காண்கிறோம் A என பெயரிடப்பட்ட பதவியைத் தேர்ந்தெடுத்த நபர் ஒரு அணுகுமுறை அல்லது காட்சி சிந்தனையை பரிந்துரைக்கிறார் இந்த பிரச்சினைகள் தீர்க்க படலாம் என்று அந்த நபர் விரும்புவார் B நிலை கொண்ட இரண்டாவது நபர் ஒரு தெளிவான கற்பனை கொண்ட ஒரு கனவு காண்பவர் மூன்றாம் இடத்தைத் தேர்வுசெய்த நபர் தனிப்பட்ட தேர்வுகளின் அடிப்படையில் எடுத்துக்காட்டாக காலணிகளின் வகை துணிகளின் வகை அணிந்திருக்கும் வாசனை திரவியங்கள் போன்றவை அதை தேர்ந்தெடுக்கும் நபர் மிகவும் கவர்ச்சியானவர் மற்றும் தேர்ந்தெடுப்பவர் D என பெயரிடப்பட்ட முன்னோக்கி நிலைக்குத் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் திறந்த மற்றும் ஆக்கபூர்வமான முறையில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது கடினம் பொதுவாக இந்த உட்கார்ந்த தோரணையைத் தேர்ந்தெடுக்கும் நபர்கள் விமர்சனங்களைக் கேட்பதற்குப் பதிலாக உடனடியாக தங்கள் பாதுகாப்புக்குத் தாவுகிறார்கள் எப்போதும் தங்கள் செயல்களைப் பாதுகாக்க அல்லது உரையாடல் முறைகளை மாற்றுவதன் மூலம் அந்த நிலையில் இருந்து வெளியேற முயற்சிக்கிறார்கள் E பதவியைத் தேர்ந்தெடுத்த நபர் மிகவும் பிடிவாதமாகவும் விடாமுயற்சியுடனும் இருப்பவர் அதே நேரத்தில் அவசரப்படாதவர் அவர் அல்லது அவள் சுய முன்னேற்றத்தில் நிறைய நேரம் முதலீடு செய்யும் ஒரு நபராக இருப்பார் எனவே அந்த நபர் அவசரப்பட்ட நபர் அல்ல அந்த நபர் காத்திருந்து அதிக முயற்சி எடுப்பார் அதே நேரத்தில் கினெசிக்ஸ் தோரணையின் மீதமுள்ள கிளஸ்டரிங்கால் ஆதரிக்கப்பட்டால் அது ஒரு குறிப்பிட்ட பாதுகாப்பின்மை உணர்வையும் தன்னம்பிக்கை இல்லாமையையும் குறிக்கலாம் நாம் உட்கார்ந்திருக்கும்போது பொதுவாக எங்களுக்கு வசதியான ஒரு நிலையை தேடுகிறோம் அதே நேரத்தில் சமூக மற்றும் கலாச்சார விதிமுறைகளை மீறக்கூடாது என்பதில் நாம் விழிப்புடன் இருக்கிறோம் உதாரணமாக திறந்த மற்றும் நெருக்கமான உட்கார்ந்த சூழ்நிலைகளை நாம் பார்க்கலாம் எவ்வாறாயினும் உட்கார்ந்திருக்கும் நிலைகள் நம் ஆசைகள் மற்றும் உணர்வுகளால் தூண்டப்படக்கூடிய சில செய்திகளையும் தொடர்பு கொள்கின்றன திறந்த கால்களுடன் உட்கார்ந்திருக்கும் ஒருவர் பொதுவாக ஒரு நிதானமான நிலையைத் தேர்வுசெய்து கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் வசதியாக இருக்கும் ஒரு நபராக வருவார் மறுபுறம் ஒரு குறுக்கு கால் நிலையைத் தேர்ந்தெடுத்த ஒரு நபர் ஒரு மூடிய மற்றும் தயக்கமுள்ள நபராக வருகிறார் அதே நேரத்தில் முழங்கால்கள் முதலியவற்றின் நிலைப்பாட்டின் மூலம் வெளிப்படுத்தப்படும் பதற்றம் ஒரு நபர் உணரக்கூடிய பதட்ட நிலை பற்றியும் வெளிப்படுத்துகிறது ஒரு குறிப்பிட்ட தோரணையைத் தேர்ந்தெடுக்கும்போது இந்தச் செய்திகளைப் பரப்புவதைப் பற்றி நாம் அறிந்திருக்க மாட்டோம் ஆனால் நம்மைப் பார்க்கும் மற்ற நபர் இந்த நுட்பமான பரிந்துரைகளுக்கு உட்பட்டவர் அல்ல என்பது பெரும்பாலும் நிகழலாம் பொதுவாகக் காணப்படும் சில தோரணைகள் மற்றும் தொழில்முறை சூழ்நிலைகளில் அவை எதைக் குறிக்கின்றன என்பதைப் பார்ப்போம் நாம் காணும் பொதுவான தோரணை ஒரு குறுக்கு கால் நிலை இதன் விளக்கங்கள் பொதுவாக குறுக்கே கால்கள் நீட்டப்பட்டு நிதானமாக இருக்கிறதா அல்லது அவை கணுக்கால் தாண்டப்படுகிறதா அல்லது அவை முழங்கால்களில் கடக்கப்படுகிறதா அல்லது முழங்கால்களில் அல்லது கணுக்கால் செயல்பாட்டில் எவ்வளவு பதற்றம் காணப்படுகின்றன என்பதைப் பொறுத்தது கால்கள் நீட்டி கணுக்கால் தளர்வாகக் கடக்கப்பட்டால் அது வழக்கமாக நபர் நிம்மதியாக இருப்பதையும் அவர் ஒரு வசதியான நிலையைத் தேர்ந்தெடுப்பதையும் குறிக்கிறது பணியிடத்தில் இந்த தோரணையை மக்கள் தேர்ந்தெடுப்பதை நாம் அடிக்கடி காண்கிறோம் ஏனெனில் இது ஒரு வசதியான ஒன்றாக இருக்கும் கால் குறுக்கு கடுமையானதாக இருந்தால் அந்த நேரத்தில் ஒரு நபர் எதிர்கொள்ளும் பதற்றத்தை இது தெரிவிக்கிறது இந்த கால் குறுக்குகளில் காணக்கூடிய பதற்றம் மற்றும் பாதுகாப்பு அல்லது எதிர்மறையானதாக இருக்கலாம் ஆயினும்கூட அது ஒரு குறிப்பிட்ட நபரிடமிருந்து தன்னைக் காப்பாற்றிக் கொள்ள அல்லது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் தன்னைக் காப்பாற்றிக் கொள்ளும் விருப்பத்தை வெளிப்படுத்துகிறது இரண்டாவது புகைப்படத்தில் கால் குறுக்கு நிலையை காண்கிறோம் இது தனிநபர் தற்காப்பு மட்டுமல்ல உணர்ச்சி ரீதியாக தன்னை விலக்கிக் கொள்ளும் மனப்பான்மையை காட்டுகிறது தொழில்முறை தொடர்புகளின் போது இந்த நிலையைத் தேர்ந்தெடுத்தவர்கள் வெளிப்படையாக உரையாடலில் பங்கேற்க மாட்டார்கள் என்பதைக் காண்கிறோம் மேலும் அவர் எப்போதும் திட்டங்களை நிராகரிக்க அவசரத்தில் இருப்பதால் பெரும்பாலும் நிறைய விபரங்களை கவனிக்க முடியாமல் போகிறது மேலும் அவர்களது உடல் தோரணையை நிதானமாக வைத்துக் கொள்வதால் அதிக வரவேற்பைப் பெறுகிறார்கள் ஒரு நிதானமான நிலையை பரிந்துரைப்பதோடு ஒரு பதற்றத்தை பரிந்துரைக்கும் ஒரு நிலையும் கால் அல்லது கணுக்கால் சாதாரண விளக்கத்தை நபர் தற்காப்பு மனப்பான்மையைக் காட்டுகிறார் இதற்கு மூன்று தசாப்தங்களுக்கும் மேலாக இரண்டு பேரை நேர்காணல் செய்து விற்றதில் ஆலன் பீஸ் ஆதரவளித்துள்ளார் இது அவரது கணுக்கால் பூட்டுகளை நேர்காணல் செய்யும் போது அவர் மனதளவில் உதடுகளைக் கடிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு நபர் ஒப்பீட்டளவில் நிதானமாக இருக்கிறாரா அல்லது எதிர்மறை உணர்ச்சியைத் தடுத்து நிறுத்துகிறாரா என்பதைக் குறிக்கும் பூட்டின் பதற்றம் தான் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் எதிர்மறை உணர்ச்சி என்பது கோபமாகவோ அல்லது மற்றவர்களிடம் வலுவான வெறுப்பாகவோ இருக்கக்கூடாது இது நிச்சயமற்ற தன்மை அல்லது பதட்டத்தின் ஒரு உணர்வு அல்லது நேர்காணல் போன்றவற்றில் மக்கள் பொதுவாக எதிர்கொள்ளும் பயம் மற்றும் பயத்தின் ஒரு சாதாரண சூழ்நிலையாக இருக்கலாம் இருப்பினும் நாற்காலியின் கீழ் கால்களை விலக்கி வைத்துக்கொண்டாள் அந்த நபர் தன்னை விலக்கிக் கொள்ளும் மனப்பான்மை கொண்டிருப்பதாக அது அறிவுறுத்துகிறது நமக்கு மூத்தவராக இருக்கும் ஒரு நபருடன் நாம் தொடர்பு கொள்ளும்போதெல்லாம் நம் கணுக்கால் மற்றும் கால்களைப் பூட்டாமல் நம்மில் பெரும்பாலோர் தற்காப்பு மனப்பான்மையில் இருக்க வேண்டும் என்று நாம் உணர்கிறோம் கணுக்கால் பூட்டில் சில பாலின வேறுபாடுகளையும் காண்கிறோம் ஆண்களிடையே கணுக்கால் பூட்டு பெரும்பாலும் பிணைக்கப்பட்ட கைமுட்டிகளுடன் இணைந்திருப்பதைக் காண்கிறோம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒரு நபர் உணரும் பதற்றத்தைப் பொறுத்து கைகள் அல்லது கைகளை இறுக்கமாகப் பிடிக்கின்றன மறுபுறம் பெண்கள் பொதுவாக கணுக்கால் பூட்டப்பட்டிருந்தாலும் சற்றே வித்தியாசமான தோரணையைத் தேர்ந்தெடுப்பதைக் காண்கிறோம் அவை மிகவும் நிதானமாகவும் முறையானதாகவும் காணப்படுகின்றன இருப்பினும் சில தோரணைகளைத் தேர்ந்தெடுப்பதில் இந்த பாலின வேறுபாடுகள் இருந்தபோதிலும் கணுக்கால் பூட்டின் தொடர்பு ஒத்திருக்கிறது இந்த ஸ்லைடில் பணியிடத்திலும் ஒரே மாதிரியான இரண்டு தோரணைகளைப் பார்ப்போம் முதலாவது ஐரோப்பிய கால் குறுக்கு என்று அழைக்கப்படுகிறது அதில் நபர் வசதியாக உட்கார்ந்து ஒரு காலை மற்றொன்றுக்கு மேல் போட்டுக்கொண்டிருப்பதைக் காண்கிறோம் அது எப்போதும் மற்றொன்றைக் கடக்கும் ஆதிக்கம் செலுத்தும் கால் பொதுவாக மக்கள் ஒரு நிதானமான நிலையைத் தேர்வு செய்கிறார்கள் நபர் கட்டுப்பாட்டில் இருப்பதைக் குறிக்கும் சாய்ந்த பின்புற தோரணை அந்த இடத்துடன் நேர்மறையான தொடர்பைக் கொண்டுள்ளது அதே நேரத்தில் கலாச்சாரம் மற்றும் ஒரு அறிவார்ந்த நபராக வர விரும்புகிறார் பொதுவாக அந்த நபர் தாக்குதலில் இருப்பதைக் குறிக்க விரும்புகிறார் அதனுடன் ஒப்பிடுகையில் அடுத்த தோரணை எண் 4 தோரணை வாதமும் மற்றும் கருத்தும் கொண்டவர் என்பதைக் குறிக்கிறது இந்த நபருக்கு மற்றவர்களின் கருத்துக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மரியாதை இல்லை சில பிடிவாதங்களும் மற்றவர்களின் பரிந்துரைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் சில குறைபாடுகள் இருந்தபோதிலும் தனது சொந்த கருத்தை தொடர்ந்து வைத்திருப்பார் எண் 4 பொதுவாக சாதாரண சூழ்நிலைகளில் மக்கள் தவிர்க்க அறிவுறுத்தப்படும் தோரணை ஆகும் இந்த ஸ்லைடில் எண் 4 தோரணையின் மாறுபாடுகள் கொண்ட இரண்டு புகைப்படங்களைப் பார்க்கலாம் அவை குறிப்பாக அரை முறையான உரையாடல்களிலும் பொதுவானவை பணியிடத்தில் கூட இந்த எண்ணிக்கையில் நான்கு லெக் கிளாம்ப் சூழ்நிலைகளில் இரு கைகளும் காலில் பிணைக்கப்பட்டுள்ளதையும் ஒரு கால் மற்றொன்றுக்கு மேல் கிடைமட்டமாக ஓய்வெடுப்பதையும் காண்கிறோம் இந்த நபர் ஒரு பிடிவாதமான மற்றும் கடினமான எண்ணம் கொண்டவர் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் மேலும் பேச்சுவார்த்தை நடத்தும் மனநிலையில் இல்லாத ஒரு நபர் விசித்திரமாக நிம்மதியாக உணர்கிறார் மேலும் சிறிது நேரம் இந்த சூழ்நிலையில் இருக்க விரும்புகிறார் கைகளால் காலைப் பற்றிக் கொள்வது குறிப்பிட்ட நேரத்திற்கு இந்த நிலையில் இருக்க விரும்புகிறோம் என்று கூறுகிறது எந்தவொரு விற்பனை தொடர்பான விளக்கக்காட்சிகளின்போதும் அல்லது எந்தவொரு தொடர்புகளிலும் பெரும்பாலான உரையாடல்கள் அதிக நோக்கத்தை நிறைவேற்றப் போவதில்லை நபர் இந்த வகை அணுகுமுறையைத் தேர்ந்தெடுத்திருந்தால் நாம் சொல்லப்போவது பெரும்பாலானவை அந்த நபரை தன்னை கட்டுப்படுத்த ஊக்குவிக்கும் எனவே ஒரு குறிப்பிட்ட வகை திசைதிருப்பலுக்காக சிந்திக்க வேறு சில உத்திகளைப் பற்றி சிந்திக்க வேண்டியது அவசியம் இதனால் இந்த இறுக்கமான நிலையைச் செயல்தவிர்க்கலாம் மற்றும் உடல் மொழியில் நிதானமாக இருக்க முடியும் தளர்வான உடல் தோரணை மூளைக்கு சில சமிக்ஞைகளை அனுப்புவதாகவும் இந்த சூழ்நிலையில் வேறுபட்ட அணுகுமுறையை எடுக்க முடியும் என்றும் மிக விரைவில் நாம் உணரலாம் நாம் எடுக்கக்கூடிய வேறு சில நிலைகள் கால் கயிறு மற்றும் இணையான கால்கள் கால் கயிறு பொதுவாக ஒப்பீட்டளவில் கூச்ச சுபாவமுள்ள பெண்களால் தேர்வு செய்யப்படுகிறது ஆண்கள் மத்தியில் இது பொதுவாக பணியிடத்தில் ஒரே மாதிரியாக இருக்காது இணையான கால்கள் பொதுவாக பெண்களில் காணப்படும் ஒன்று ஆனால் இது ஆண்களிடமும் உள்ளது இணையான கால் நிலை பொதுவாக ஒரு பெண்ணின் தோரணையுடன் தொடர்புடையது ஆயினும்கூட இது ஆண்களிலும் காணப்படுகிறது பெண்கள் மத்தியில் இது ஒரு பெண்ணிய மற்றும் நேர்மறையான தோரணையாக கருதப்படுகிறது இது ஒரு குறிப்பிட்ட அளவிலான நம்பிக்கையையும் கவர்ச்சியையும் பரிந்துரைக்கிறது இருப்பினும் ஆண்களில் இது பொதுவாக ஆண்மை இன்மை தொடர்புடையது உரையாடலின் போது ஒரு நபர் உட்கார்ந்திருக்கும்போது காலை தேய்த்தாள் அது பொதுவாக சமாதானப்படுத்தும் செயலாக கருதப்படுகிறது மீண்டும் மீண்டும் செய்தால் இது ஒரு நபரின் பதற்றத்தை வெளிப்படுத்துகிறது இருப்பினும் பெண்களில் பெரும்பாலும் ஒரு சுறுசுறுப்பான சைகையுடன் தொடர்புடையது அதனால் அது தவிர்க்கப்பட வேண்டும் முதலாவது மகாராஜா தோரணை அல்லது லிங்கனெஸ்க் தோரணை இது ஒரு நம்பிக்கையையும் ஆதிக்க இயல்பையும் பரிந்துரைக்கிறது எந்தவொரு பதற்றமும் இல்லாமல் கைகள் நிம்மதியாக ஓய்வெடுக்கும் ஒரு குறிப்பிட்ட நாற்காலியில் உட்கார்ந்து கொள்வதற்கான நம்பிக்கையான வழியாகும் கால்களும் தரையில் உறுதியாக நடப்படுகின்றன இரண்டு பேர் ஒரே நிலையைத் தேர்ந்தெடுத்து ஒருவருக்கொருவர் எதிர்கொள்வதை நாம் கண்டால் உரையாடல் நம்பிக்கையுடன் இருக்கிறது அது ஒரு நேர்மறையான திசையில் நகர்கிறது எனலாம் இரண்டாவது தோரணை உடனடி என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு நேர்மறையான அணுகுமுறையைக் கொண்ட ஒரு நபரால் எடுக்கப்படுகிறது விவாதிக்கப்படுவதை ஒப்புக் கொண்டுள்ளது மற்றும் அதனுடன் முன்னேற விரும்புகிறது உதாரணமாக முன்மொழிவை ஏற்கத் தயாராக இருக்கும் ஒரு நபரின் தோரணை இதுதான் இது கன்னத்தை கவனக்குறைவாகத் தாக்கும் சைகையுடன் தொடர்புடையதாக இருந்தால் பின்னர் அந்த நபர் அந்த முன்மொழிவுக்கு ஒப்புக் கொண்டார் மற்றும் விற்பனையைத் தொடங்கலாம் என்பதற்கான அறிகுறியாகும் அரை முறையான சூழ்நிலைகளில் காணப்படும் வேறு சில தோரணைகள் எடுத்துக்காட்டாக சக ஊழியர்கள் அல்லது குழு உறுப்பினர்கள் மிக நீண்ட காலமாக ஒன்றாக வேலை செய்யும் பணியிடத்தில் உட்கார்ந்திருக்கும்போது அவை கால்களை விரித்து நீட்டின முன்னர் நடந்த ஒன்றுக்கு பதிலளிப்பதாக ஏற்றுக்கொள்ளாததைக் குறிக்கிறது இது மொத்த தளர்வுக்கு பரிந்துரைக்கும் ஒரு தோரணை எவ்வாறாயினும் கலந்துரையாடலின் போது இந்த தோரணை எடுத்துக் கொள்ளப்பட்டால் அந்த நபர் முன்னர் நடந்த ஒன்றை ஏற்கவில்லை என்று அது அறிவுறுத்துகிறது இது உடலின் மேல் பகுதி எவ்வளவு தூரம் பின்னால் சாய்ந்துள்ளது என்பதைப் பொறுத்தது மேலும் இந்த சாய்வானது நபர் ஏதேனும் ஒரு நிகழ்வுக்கு அல்லது சில நபர்களை வைக்க முயற்சிக்கும் தூரத்தை குறிக்கிறது இரண்டாவது தோரணையைப் பார்த்தால் அதில் ஒரு நபர் நாற்காலியின் கைக்கு மேல் ஒரு காலுடன் அமர்ந்திருக்கிறார் அந்த நபர் ஒரு நிதானமான திறந்த முறைசாரா ஒன்றைப் பார்க்கிறார் என்று நாம் பொதுவாக உணரலாம் மறுபுறம் உண்மையான உணர்ச்சிகள் நேர்மாறானவை என்று நாங்கள் உணர்கிறோம் மற்றவர்களிடம் ஒரு திட்டவட்டமான விரோதத்தையும் காட்டுகிறார் இது ஒரு மேலாதிக்க நிலை அல்லது ஒரு உயர்ந்த நிலையை தொடர்பு கொள்கிறது எனவே இந்த தோரணையில் அமர்ந்திருக்கும் இந்த நபருடன் தொடர்பு கொள்வது கடினமாக இருக்கலாம் மூன்றாவது தோரணையை இரண்டாவது நீட்டிப்பாக எடுத்துக் கொள்ளலாம் இது முறைசாரா அல்லது கூட்டுறவு அல்ல உண்மையில் நாற்காலியின் பின்புறம் ஒரு குழு சூழ்நிலையில் ஒரு கேடயமாக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது மேலும் இது இரண்டாவது தோரணையின் அர்த்தங்களையும் தக்க வைத்துக் கொள்ளும் புரிதல் தோரணையின் நேர்மறை மற்றும் எதிர்மறை அர்த்தங்களைப் பற்றிய நமது தோரணையின் உதவியுடன் எதிர்மறையான தகவல்தொடர்புகளைத் தவிர்க்க உதவுகிறது அதே நேரத்தில் ஒரு குழு தொடர்புகளில் மற்ற நபரின் உண்மையான நோக்கங்களை காட்ட செய்கிறது இந்த நேரத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்கும் மற்றவர்களிடம் நம் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது மற்றவர்களிடம் நாம் திறந்த மற்றும் நேர்மறையான அணுகுமுறையை வைத்திருந்தால் நம் கால்களும் தலையும் ஒரே நபரை ஒரே துப்புடன் சுட்டிக்காட்டுகின்றன மேலும் இந்த நிலைப்பாடு மற்றவர்களிடம் நம்மை நோக்கிய அணுகுமுறையைப் புரிந்துகொள்வதோடு நேர்மாறாகவும் இருக்கும் மறுபுறம் நிகழ்வு எதிர்மறையாக இருந்தால் அல்லது அணுகுமுறையில் சில வேறுபாடுகள் இருந்தால் அதுவும் புலப்படும் ஏனென்றால் கால்களும் உடற்பகுதியும் வெவ்வேறு திசைகளில் நிலைநிறுத்தப்படும் கொடுக்கப்பட்ட வீடியோவில் இந்த யோசனை சுவாரஸ்யமாகக் காட்டப்பட்டுள்ளது ஐப் பார்க்கவும் பாத மொழி பாதங்கள் அந்த நபரின் நேர்மையான பகுதியாகும் ஏனென்றால் நம் கால்கள் என்ன செய்கின்றன என்பதை நாம் எப்போதும் அறிந்திருக்க மாட்டோம் நாற்காலி கால்களைச் சுற்றியுள்ள கணுக்கால் நபர் பதட்டமாக இருப்பதைக் காட்டுகிறது ஒரு நபருக்கு ஒரு பாதத்தின் குதிகால் தரையில் கால்விரல்களால் வானத்தை சுட்டிக்காட்டினால் அவன் அல்லது அவள் தங்களை மகிழ்விக்கிறார்கள் அல்லது போற்றுகிறார்கள் என்று அர்த்தம் இது பொதுவாக ஒரு கண்ணாடியில் நடக்கும் ஒரு கால் தட்டினால் இசை இல்லை அதாவது நபர் பதட்டமாக இருக்கிறார் அல்லது செல்ல விரும்புகிறார் உதாரணமாக உணவகங்களுக்கு அதிகம் செல்ல விரும்புகிறார் கணுக்கால் குறுக்கே குனிந்து கால்களை நீட்டிய ஒரு நபர் நிதானமாக அல்லது நம்பிக்கையுடன் உணர்கிறார் ஒரு நபரின் கால்கள் தாண்டி கால் நடுங்கும் போது அவர்கள் சலிப்படைவார்கள் கால்கள் ஜிகிளி மற்றும் ஒரு சிறிய நடனம் செய்தால் அந்த நபர் மகிழ்ச்சியாக அல்லது உற்சாகமாக இருக்கிறார் ஒருவரின் உடல் உங்களை நோக்கி திரும்பினால் ஆனால் ஒன்று அல்லது இரண்டு கால்களும் உங்களை நோக்கி இல்லை என்றால் அந்த நபர் உங்களுடன் இருக்க விரும்பவில்லை எனவே அவர்களின் கால் உங்களிடமிருந்து விலகிச் செல்லும்போது அவர்களின் கால் எங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் பார்க்க விரும்பலாம் ஏனென்றால் அவை பெரும்பாலும் அவர்கள் ஆர்வமாக இருப்பதையோ அல்லது அவர்கள் எங்கு செல்ல விரும்புகிறார்கள் என்பதை அறியலாம் ஒரு கால் இழுத்தல் அல்லது உதைக்கத் தொடங்கினால் நபர் மகிழ்ச்சியற்றவர் என்பதை இது காட்டுகிறது கால்களை அகலமாக அமைத்தால் நபர் வலிமையாகவும் சில சமயங்களில் கோபமாகவும் உணர்கிறார் மக்கள் வழக்கமாக அவர்கள் விரும்பும் அல்லது வசதியாக இருக்கும் ஒருவரை நோக்கி ஒரு காலை கடக்கிறார்கள் அது எதிர் வழியில் செயல்படுகிறது நீங்கள் வசதியாக இல்லாத ஒருவரின் அருகில் அமர்ந்திருந்தால் அவர்களிடமிருந்து உங்கள் காலை நீங்கள் கடக்க முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் வசதியாக இருக்கும் இரண்டு நபர்களுக்கிடையில் நீங்கள் உட்கார்ந்திருக்கும் பிரச்சினை உள்ளது அவர்களில் ஒருவரிடமிருந்து உங்கள் காலை கடக்க வேண்டும் அது அருவருக்கத்தக்கது ஆனால் உங்களுக்கு மட்டுமே அருவருக்கத்தக்கது ஏனென்றால் உங்கள் உடல் மொழி என்ன சொல்கிறது என்று அவர்களுக்குத் தெரியாது இறுதியாக இரண்டு பேர் ஒன்றாக நடக்கும்போது அவர்களின் படிகள் வலது இடது வலது இடதுபுறம் ஒரே நேரத்தில் செல்லும் போது அவர்கள் ஒருவருக்கொருவர் பேச விரும்புகிறார்கள் அவர்கள் தொழில்நுட்ப ரீதியாக ஒரு விதி அல்ல என்றாலும் அவர்கள் நண்பர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் பேச விரும்புகிறார்கள் நாம் அமர்ந்திருக்கும் தோரணை நம் மனப்பான்மைகளைப் பற்றி நிறைய வெளிப்படுத்தினால் நாம் நிற்கும் விதம் நம் மனப்பான்மை மற்றும் நடத்தையின் பல அம்சங்களையும் குறிக்கிறது கால்கள் தவிர ஆதிக்கத்தின் சமிக்ஞையாக சரியாக விளக்கப்படுகிறது இது உறுதியானது மற்றும் அசையாதது இது விளையாட்டு நபர்களிடையே பொதுவானது இது பாதுகாப்புப் படைகளிலும் பொதுவாகக் காணப்படுகிறது மேலும் இது கடினத்தன்மையின் ஆள்மாறாட்டம் ஒரு நபர் மற்ற நபருக்கு மன இறுக்கத்தை தெரிவிக்க விரும்புகிறார் ஒரு நபர் தனது உறுதியான நிலைப்பாட்டைத் தேர்வுசெய்கிறார் விரிந்திருக்கும் நிலைப்பாடு ஒரு நபரின் அணுகுமுறையில் அவரது போர் குணத்தை வெளிப்படுத்துகிறது பொதுவாக இது எந்தவொரு தொழில்முறை சூழ்நிலையிலும் ஒருபோதும் தேர்வு செய்யப்படாத ஒரு நிலையாகும் இணையான நிலைப்பாடு அல்லது கவனத்தை ஒரு அர்ப்பணிப்பு இல்லாமல் நடுநிலை மனப்பான்மையைக் காட்டும் பொதுவாக ஒரு மூத்த நபரிடமிருந்து ஒரு திசையைப் பெறக் காத்திருக்கும் இளைய அதிகாரிகள் இளம் பள்ளி குழந்தைகள் மத்தியில் அடிபணிந்தவர்கள் பாதுகாப்பு தொடர்பான பதவியை வகிக்கும் நபர்களில் இந்த நிலைப்பாட்டை நாங்கள் காண்கிறோம் இது நபரின் தரப்பில் ஒரு குறிப்பிட்ட தயக்கத்தைக் குறிக்கிறது அந்த நபருக்கு வேறுபாடு உள்ளது மற்றும் வெளிப்படையாக ஒரு கருத்தை அறிவிக்க முடியாது ஆயினும்கூட இந்த நபரின் தரப்பில் விருப்பமுள்ள மற்றும் உடனடி கீழ்ப்படிதலை இது தெரிவிக்கிறது பட்ரஸ் நிலைப்பாடு சற்று வித்தியாசமானது இந்த நிலைப்பாட்டில் நாம் எடையின் பெரும்பகுதியை நேராக ஆதரிக்கும் காலில் வைக்கிறோம் மற்ற கால் ஒரு பட்ரஸாக பணியாற்ற அனுமதிக்கிறது இந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளும் மக்கள் சில நேரங்களில் வசதியாக நிற்கும் மக்களாக வருவார்கள் எவ்வாறாயினும் அந்த நபர் தன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்பதில் சரியாக அக்கறை காட்டவில்லை அல்லது அதற்கு பதிலாக கிடைக்கக்கூடிய முதல் வாய்ப்பை விட்டு விலகிச் செல்ல விரும்புகிறார் என்று அது அறிவுறுத்துகிறது தரையில் இரு கால்களிலும் நிற்பது நடுநிலை மற்றும் சக்திவாய்ந்த நிலைப்பாடு இந்த புகைப்படத்தில் ஒரு நபர் கால்களுக்கு இடையேயான நிலையான இடைவெளியில் தரையில் உறுதியாக நடப்பட்டிருப்பதைக் காண்கிறோம் இது ஒரு நிலையான மற்றும் கவனம் செலுத்தும் நிலை இது எந்தவொரு சண்டையையும் காட்டாது இது எந்த சொற்களற்ற சத்தத்தையும் வெளிப்படுத்தாது எனவே இது பொதுவாக ஒரு முறையான மற்றும் கவனம் செலுத்தும் நிலையாக கருதப்படுகிறது எந்தவொரு தொழில்முறை சூழ்நிலையிலும் எங்கள் தொடர்புகளைத் தொடங்க சிறந்த ஒன்று இதனுடன் ஒப்பிடுகையில் கால் முன்னோக்கி நிலை நாம் விலகிச் செல்லவிருப்பதாகக் கூறுகிறது இது பொதுவாக நீண்ட மற்றும் கடினமான தேநீரின் முடிவை நோக்கி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இது ஒரு குழு நிலையில் தேர்வுசெய்யப்பட்டால் எங்கள் முன்னணி பாதத்தை மிகவும் சுவாரஸ்யமான நபர் அல்லது குழுவில் மிகவும் கவர்ச்சிகரமான நபரை நோக்கி சுட்டிக்காட்டுகிறோம் குழு நிலையில் அந்த நபரிடம் நாம் சாய்ந்திருப்பதை இது காட்டுகிறது இது ஒரு நிலைப்பாடு இது வளைந்த பிளேடு நிலைப்பாடு என்றும் அழைக்கப்படுகிறது வெளிப்படையாக ஒரு தற்காப்பு எதிர்மறை தோரணை இதற்கு ஒரு குறிப்பிட்ட விறைப்பு இருக்கிறது இருப்பினும் கைகளின் விறைப்பு மற்றும் முகபாவனைகளின் அடிப்படையில் விறைப்பின் அளவு காட்டப்படுகிறது அவை மூடப்பட்டு இறுக்கமாக இருந்தால் கடினத்தன்மையின் அளவு மிகச் சிறந்தது அதே சமயம் இந்த நிலைப்பாட்டின் அசைவற்ற தன்மை ஒரு குறிப்பிட்ட உறுதிப்பாட்டைக் குறிக்கிறது ஏனெனில் இந்த நிலைப்பாட்டைத் தேர்வுசெய்தவர் உரையாடலின் மூலம் உட்கார்ந்து கொள்வார் பேச்சுவார்த்தைகளை நடுவில் விட்டுவிட்டு வெளியேற மாட்டார் சில நேரங்களில் இது சமர்ப்பிக்கும் செயலாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது அந்த நபர் அங்கு தங்க விரும்பும் எந்த பொறுமையையும் அது தெரிவிக்கவில்லை எனவே இது ஒரு நபரின் தற்காப்பு மற்றும் பாதுகாப்பைக் குறிக்கும் எதிர்மறையான நிலை என்றாலும் அது அவசர தோரணை அல்ல மற்ற நபர் பொறுமையாக இருந்தால் உரையாடலின் மூலம் எதிர்மறையை இந்த நிலையில் எடுத்துச் செல்ல முடியும் என்று நாங்கள் நினைக்கிறோம் சில நேரங்களில் நாம் கால்களைத் துடைப்பது என்று அழைக்கப்படும் fidgeting feet என்பது தளர்வான பாதங்களின் நிலைக்கு நேர்மாறானது மேலும் இந்த நிலையில் இருந்து விலகிச் செல்லவும் நிலைமையை விட்டுவிட்டு வெளியேறவும் ஒரு நபரின் அவசர அணுகுமுறையை அவை பரிந்துரைக்கின்றன ஒரு நபர் நிற்கும்போது இந்த பொறுமையின்மையைக் குறிக்க ஒரு பாதத்தை மீண்டும் மீண்டும் தட்டலாம் இதேபோல் நிற்கும்போது அல்லது உட்கார்ந்திருக்கும்போது கால்களைத் தட்டினால் பொறுமையின்மையைக் குறிக்கிறது அதே நேரத்தில் சொல்லப்படுவதில் ஒரு குறிப்பிட்ட அதிருப்தியையும் இது பரிந்துரைக்கலாம் சில நேரங்களில் தனது காலால் தட்டுகிற நபர் ஒரு பிரதிநிதியைக் கடந்து செல்வதில் ஆர்வம் காட்டுகிறார் அல்லது உரையாடலில் ஏதாவது சேர்க்க வேண்டும் என்றும் இந்த சூழ்நிலையில் அந்த நபருக்கு பங்கேற்கவும் பேசவும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் தொழில்முறை சூழ்நிலையில் சறுக்கும் பாதத்தின் மாறுபாடு டீடரிங் அடி என அழைக்கப்படுகிறது கால்கள் சீரான முறையில் சீரானவை மற்றும் நபர் தொடர்ந்து முன்னும் பின்னுமாக ஆடுகிறார் இந்த நடவடிக்கை நபர் எளிதில் நோய்வாய்ப்பட்டிருப்பதை நிரூபிக்கிறது மற்றும் எதிர்மறையான விஷயங்களைத் தொடர்பு கொள்ள முடியும் எடுத்துக்காட்டாக நபர் வேறு எதையாவது நினைத்துக்கொண்டிருக்கலாம் சிக்கலை கைவிட அல்லது தொடர விரும்பலாம் அல்லது பேச்சாளர் போதுமான நம்பிக்கை இல்லை என்று நபர் நினைக்கிறார் டீடரிங் கால்களை ஒரு எதிர்மறையான உடல் தோரணையாக எடுத்துக் கொள்ளக்கூடாது அவசரநிலைக்கான காரணங்கள் கால்களைக் கவரும் காரணங்கள் நிலைமையைப் பற்றி மேலும் தெரிந்துகொள்வதற்கும் அதை திருப்திகரமாகத் தீர்ப்பதற்கும் உறுதியற்ற தன்மை ஏன் இருக்கிறது என்பதைத் தொடர்புகொள்வோர் முயற்சிக்க வேண்டும் ஒரு ஸ்டாம்பிங் அடி விரோதத்தை அறிவுறுத்துகிறது பொதுவாக இது ஒரு குழந்தைத்தனமான நடத்தை என்று பெரியவர்களில் கருதப்படுகிறது இது ஒரு தீவிர கோபத்தின் பிரதிபலிப்பு அல்லது ஒரு தீவிர ஏமாற்றத்தை எப்போதும் தவிர்க்க வேண்டும் 45 டிகிரி திறந்த நிலை எனப்படுவதைப் பார்ப்போம் இந்த திறந்த நிலையில் மூன்று நபர்களின் நடத்தை பார்க்கப்பட வேண்டும் என்பதைக் காண்கிறோம் இரண்டு பேர் ஏற்கனவே உரையாடலில் ஈடுபட்டிருந்தால் மூன்றாவது நபர் அதில் பங்கேற்க விரும்பினால் ஏற்கனவே உரையாடலில் இருக்கும் இரண்டு நபர்கள் மூன்றாவது நபர் அழைக்கப்பட்டதாக உணர்கிறார் முதலில் உரையாடலில் இருந்த இரண்டு நபர்கள் ஒரு மூடிய மனப்பான்மையுடன் தொடர்ந்தால் கால்கள் அல்லது கால்களின் நிலையை ஒரு சிறிய அசைவு கூட இல்லாவிட்டால் மற்ற நபர் முற்றிலும் தனிமை பட்டவராக உணர்கிறார் இந்த நிலையில் பங்கேற்பது சாத்தியமில்லை மூடிய மற்றும் திறந்த உடல் நிலைகள் மற்றவர்களுடன் வெளிப்படையாக தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தைக் குறிக்கின்றன ஒரு குழுவில் அல்லது ஒரு சாயலில் நாம் மிகவும் வசதியாக உணரத் தொடங்குகையில் மற்றவர்களைத் தெரிந்துகொள்ளும்போது நாம் தொடர்ச்சியான இயக்கங்கள் வழியாக நகர்கிறோம் பின்னர் முதல் புகைப்படத்தில் காட்டப்படும் வகையில் குறுக்கு கைகள் மற்றும் கால்களைக் கொண்ட தற்காப்பு நிலையைத் தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக இரண்டாவது இடத்தில் காட்டப்பட்டுள்ளபடி படிப்படியாக மிகவும் நிதானமான நிலைக்கு செல்ல முடியும் முதல் புகைப்படத்தில் உடல் சமிக்ஞை சைகைகள் மற்றும் தோரணைகளைப் பார்த்தால் அவை ஒருவருக்கொருவர் நிச்சயமற்ற உணர்வை வெளிப்படுத்துகின்றன என்பதைக் காணலாம் மறுபுறம் இரண்டாவது புகைப்படத்தில் இது மற்றொன்றின் ஒப்பீட்டளவில் ஏற்றுக்கொள்ளலாகும் இது சைகைகள் மற்றும் தோரணைகள் மூலம் காட்டப்படும் நிகர வேலை நிகழ்வின் போது இந்த வீடியோவில் கால்கள் மற்றும் கால்களின் அசைவுகள் பகுப்பாய்வு செய்யப்பட்டுள்ளன அவர்கள் ஒருவருடன் பேசும்போது அல்லது உரையாடலில் பங்கேற்பதற்கு முன்பு அவர்களின் மன சூழ்நிலைகளின் கால்கள் மற்றும் கால்களின் நிலையிலிருந்து நாம் யூகிக்க முடியும் தலைப்பு கால்கள் மற்றும் பாதங்கள் உங்கள் போட்டியில் நீங்கள் கால் வைக்க விரும்பினால் முழங்கால்களுக்கு கீழே என்ன நடக்கிறது என்பதில் கவனம் செலுத்துங்கள் பாதங்கள் நம் உடலின் மிகவும் வெளிப்படையான இரண்டு பாகங்கள் என்பது அறியப்பட்ட உண்மை நம் கால்களும் பாதங்களும் தொடர்புகொள்வதைப் பற்றி நாம் என்ன கண்டுபிடிப்போம் என்று பார்ப்போம் இந்த நபர் இடுப்பிலிருந்து மேலே ஈடுபடுவதைப் போல் தோன்றலாம் ஆனால் உண்மையில் அவர் தனது கால்களின் திசையில் செல்வதை விரும்புகிறார் கதவுக்கு வெளியே அவரது கால்கள் ஒரு நெட்வொர்க்கிங் நிகழ்வில் இந்த நபர்களைப் பார்ப்போம் இது வேறு எங்காவது இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா நீங்கள் அதைப் பெற்றீர்கள் அவரது காலால் கதவைச் சுட்டிக் காட்டுகிறார் இந்த இரண்டு நபர்களும் ஒருவருக்கொருவர் மிகவும் விரும்புகிறார்கள் என்பது இங்கே தெளிவாகத் தெரிகிறது ஏனெனில் அவர்களின் கால்கள் மற்றும் பாதங்கள் ஒருவருக்கொருவர் சுட்டிக்காட்டுகின்றன உண்மையில் இந்த இருவரைப் போன்ற உரையாடலில் இரண்டு பேர் ஈடுபடுவதை இங்கே காணும்போது குறுக்கிட முயற்சிக்காதது புத்திசாலித்தனமாக இருக்கும் நீங்கள் உங்களை சங்கடப்படுத்தலாம் ஆனால் விரக்தியடைய வேண்டாம் ஏற்கனவே செயலில் உள்ள உரையாடலில் சேர விரும்பினால் நீங்கள் செய்யக்கூடிய இரண்டு விஷயங்கள் உள்ளன முதலில் வேறொரு நபரைச் சேர்ப்பதற்கு தயாராக அவர்கள் இருக்கிறார்களா என்பதை அறிய வேண்டும் அவர்களின் கால்கள் மற்றும் கால்களின் நிலையால் நீங்கள் அதைப் பெற்றீர்கள் உரையாடலில் சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்பை அதிகரிப்பதற்கான இரண்டாவது வழி பிரதிபலிப்பாகும் மக்கள் விரும்பும் நபர்களுடன் உரையாடும்போது அவர்கள் மற்றவரின் உடல்மொழியைப் பிரதிபலிப்பார்கள் அல்லது நகலெடுப்பார்கள் நாங்கள் எண்ணம் கொண்டவர்கள் ஆகவே அவர்களுடன் ஹேங்கவுட் செய்வது பாதுகாப்பானது என்பதைக் காட்ட நாங்கள் மக்களை பிரதிபலிக்கிறோம் எனவே நடந்துகொண்டிருக்கும் உரையாடலுடன் பொருந்த ஒரு சிறந்த வழி ஏற்கனவே உரையாடும் நபர்களை பிரதிபலிப்பதாகும் அவர்கள் உங்கள் உறவை உணர்ந்து உங்களைச் சேர்க்க ஒரு நல்ல வாய்ப்பு உள்ளது நாம் பேசிக்கொண்டு இருப்பது குறிப்பு நேரம் 3448 இப்போது வெளியே சென்று உங்கள் சிறந்த பாதத்தை முன்னோக்கி வைக்க உங்களிடம் போதுமான தகவல்கள் இருப்பதாக நம்புகிறேன் முழங்கால் புள்ளிகளைப் பார்ப்போம் அவை நம் அணுகுமுறைகளைப் பற்றி சரியாக எதைக் குறிக்கின்றன முழங்கால் புள்ளியில் A மற்றும் B ஆகியவை எண் 4 தோரணையை நினைவூட்டுகின்றன மற்றவரை நிராகரிக்கும் அணுகுமுறை காட்டப்படுவதை நாங்கள் காண்கிறோம் முழங்கால் மற்ற நபரின் திசையில் சுட்டிக்காட்டினால் அது முதல் புகைப்படம் A இல் காட்டப்பட்டுள்ளபடி அது மற்ற நபரின் நேரடி நிராகரிப்பு அல்லது அவரது கூற்று B இல் இது மற்ற நபரின் திசையில் நகர்த்தப்படும் பாதத்தின் ஒரே பகுதி என்பதைக் காண்கிறோம் சில கலாச்சாரங்களில் இது மிகவும் அவமானகரமானதாகக் கருதப்படுகிறது எல்லா கலாச்சாரங்களிலும் இது நிராகரிப்பின் தோரணை மற்றும் இது மிகவும் எதிர்மறையான ஒன்றாக கருதப்படுகிறது இது உடனடியாக நிறுத்தப்படும் உரையாடலின் திறந்த ஓட்டம் மற்றும் எந்த உரையாடலிலும் தீங்கு விளைவிக்கும் இது நமது கால்விரல்களின் நிலையாகும் இது நமது அணுகுமுறையின் நேர்மறை அல்லது எதிர்மறையை பரிந்துரைக்கிறது மேல்நோக்கி சுட்டிக்காட்டும் கால்விரல்கள் நபர் நல்ல மனநிலையில் இருப்பதாகக் கூறுகின்றன அல்லது நேர்மறையான ஒன்றைக் கேட்க வாய்ப்புள்ளது உதாரணமாக ஒரு வகுப்பில் ஒரு சுற்றுலாவிற்கு சொல்ல அறிவிக்கப்பட வேண்டுமானால் மிகவும் ஆர்வமுள்ள மாணவர்கள் உடனடியாக தங்கள் கால்விரல்களை மேல்நோக்கி நகர்த்துவர் ஒரு தொலைபேசியில் பேசும் ஒரு நபரைப் பார்த்தால் கால்விரல்கள் மேல்நோக்கி சுட்டிக்காட்டப்பட்டால் அது ஒரு நல்ல செய்தி அல்லது ஒரு சுவாரஸ்யமான உரையாடல் என்பதை நாம் கிட்டத்தட்ட உறுதியாக நம்பலாம் இதற்கு நேர்மாறாக கால்விரல்கள் உள்நோக்கிச் செல்லும்போது ஒரு குறிப்பிட்ட சாந்தத்தன்மையைக் காட்டுகிறது மேலும் இது உரையாடல்களின் போது மற்ற ஆதிக்க பங்காளியால் வழிநடத்தப்படுவதற்கான நமது விருப்பத்தை இது குறிக்கிறது புறா கால்விரல்கள் உடலை சிறியதாக தோற்றமளிக்கும் இது குறைந்த அச்சுறுத்தலான சுயவிவரத்தில் கட்டாயப்படுத்துகிறது இது நம்முடைய கீழ்ப்படிதலையும் சாந்தகுணத்தையும் மற்றவர்களால் ஆதிக்கம் செலுத்துவதற்கான நமது விருப்பத்தையும் காட்டுகிறது திரைப்படங்களில் உணர்ச்சிகளின் பங்கு வெளிப்பாடுகளாகப் பயன்படுத்தப்படும் அந்த சைகைகளில் இதுவும் ஒன்றாகும் இந்த வீடியோவில் உடல் மொழி நிபுணர் கரோல் கின்சி கோமன் ஒருவரின் கால்கள் வெவ்வேறு சூழ்நிலையில் என்ன சொல்கிறது என்பதை பகுப்பாய்வு செய்வதைக் காணலாம் அவர்களின் உடல் மொழியைக் கட்டுப்படுத்துங்கள் அவர்கள் பெரும்பாலும் முகபாவங்கள் மற்றும் கை மற்றும் கை சைகைகளில் கவனம் செலுத்துகிறார்கள் ஓரிரு உதாரணங்களை தருகிறேன் உதாரணமாக நீங்கள் ஒரு சக ஊழியருடன் பேசுகிறீர்கள் என்றால் அதன் மேல் உடல் உங்களை நோக்கி எதிர்கொள்ளப்படுகிறது ஆனால் அதன் கால்களும் பாதங்களும் கதவை நோக்கி ஒரு கோணத்தை திருப்பியுள்ளன உரையாடல் அவரது கால்களுக்கு மேல் இருப்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அவள் வெளியேற விரும்புகிறாள் என்று சொல்கிறாள் யாரோ ஒருவர் குறுக்கு கால்களில் அமர்ந்திருந்தாலும் கால் நிலைகள் வெளிப்படுத்துகின்றன உதாரணமாக நான் உங்களுக்கு அருகில் அமர்ந்திருந்தால் என் கால் என் கால்விரலைக் கொண்டு உங்களை நோக்கி சுட்டிக்காட்டப்படுகிறது இது நீங்கள் சொல்வதில் ஈடுபடுவதில் நான் ஆர்வமாக உள்ளேன் என்பதற்கான சமிக்ஞையாகும் ஆனால் நான் என் கால்களைக் கடந்து செல்வதை நீங்கள் கவனித்தால் நீங்கள் என் ஆர்வத்தை இழந்திருக்கலாம் கால்கள் மற்றும் பாதங்கள் நீட்டப்பட்டிருப்பது யாரோ ஒருவர் வசதியாகவோ பாதுகாப்பாகவோ உணர்கிறார்கள் ஆனால் கணுக்கால் பூட்டப்பட்டு பின்வாங்கும்போது அல்லது நாற்காலியின் கால்களைச் சுற்றும்போது கூட அந்த நபர் பாதுகாப்பற்றதாக உணர்கிறார் அல்லது வெளியேறிவிட்டார் துள்ளல் அல்லது ஜிகிங் கால்களைத் தட்டுதல் எங்கள் தொழில்முறை போக்கர் வீரர்கள் மகிழ்ச்சியான அடி என்று குறிப்பிடுகிறார்கள் போக்கரில் இது ஒரு உயர்ந்த நம்பிக்கையான கதை வீரர் தனக்கு வலுவான கை இருப்பதாக உணரும் சமிக்ஞை வணிக பேச்சுவார்த்தைகளில் இதே போன்ற சமிக்ஞை உள்ளது ஒருவரின் கால்கள் துள்ளுவதை நீங்கள் கவனித்தால் அல்லது அந்த துள்ளலில் இருந்து எதிர்வினையாக இருக்கும் ஜிகிளிங் மற்றும் தோள்களைக் கண்டால் அந்த நபர் தனக்கு ஒரு நல்ல பேரம் பேசும் நிலை கிடைத்திருப்பதாக உணர்கிறார் என்று நீங்கள் உறுதியாக நம்பலாம் கொடுக்கப்பட்ட இணைப்பில் அணுகக்கூடிய மற்றொரு வீடியோவை நான் பரிந்துரைக்கிறேன் இது எனது கலந்துரையாடலில் சேர்க்கப்படவில்லை இருப்பினும் பங்கேற்பாளர்களுக்கு இது பரிந்துரைக்கப்படுகிறது எந்தவொரு தொழில்முறை தொடர்புகளிலும் கால்களின் நிலை மற்றும் பாதங்களின் நிலை என்ன என்பது பற்றிய எனது விவாதத்தை நான் முடிக்கிறேன் எனது அடுத்த தொகுதியில் கலந்துரையாடல்களுக்கு நான் பேசுவேன் நன்றி